இதற்கு முன்னர் சர்க்யூட் மாடல் உருவாக்கத்தைப் பற்றி பார்த்தோம் இப்பொழுது ஏர் கேப்பின் குறுக்கே உள்ள பவர் டார்க் மற்றும் பவர் அவுட்புட் ஆகியவற்றைப் பார்க்க இருக்கிறோம் முன்னதாக முந்தைய விரிவுரையில் படித்ததை நினைவு கூர்வோம் இன்டக்ஷன் மெஷினின் ரோட்டார் ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்டால் அது ஸ்டேடார் மேக்னடிக் ஃபீல்டின் திசையில் நகர முற்படும் ஆனால் n ns என்னும் வேகத்தை அடையாது ஆக டார்க் என்பது உண்மையில் 0 என இருக்கும் அடுத்து ஃபீல்டு ப்ளக்ஸ் பெர் போல் Φr மற்றும் ரோட்டார் ஆகியவை ஸ்டேஷனரியாக ஒன்றுடன் ஒன்று தொடர்பாக இருப்பதால் டார்க் Fr திசையில் உருவாகும் இறுதியாக ரோட்டார் ஸ்டேடார் மேக்னடிக் ஃபீல்டின் திசையில் n வேகத்தில் சுழல தொடங்கும் ரோட்டாரானது ns வேகத்தை அடையாது ஆனால் நிலையான வேகத்தில் சுற்றும் அடுத்து சர்க்யூட் மாடல் உருவாக்கம் பற்றி பார்த்தோம் உண்மையில் அது கடினமான விஷயம் அல்ல கொஞ்சம் புரிதல் இருந்தால் போது அவ்வளவுதான் சரி இப்பொழுது இன்றைய தலைப்பான ஏர் கேப்பின் குறுக்கே உள்ள பவர் டார்க் மற்றும் பவர் அவுட்புட் ஆகியவற்றிற்கு வருவோம் இங்கு ஏன் ஏர் கேப்பின் குறுக்கே உள்ள பவர் என்று வழங்குகிறோம் பொதுவாக இன்டக்ஷன் மெஷினில் ரோட்டாருக்கு கிடைக்கும் இன்புட் பவர் ஆனது ஸ்டேடார் இன்புட் பவர் ஸ்டேடார் லாஸ் என இருக்கும் இந்த பவர் ஆனது ஸ்டேடார் மற்றும் ரோட்டார் இடையே ஏர் கேப் வழியாகத் தான் ரோட்டாருக்கு கடத்தப்படுகிறது ஏனென்றால் ஏர் கேப்பில் தான் மேக்னடிக் ஃபீல்டு உள்ளது அதனால் தான் ஏர் கேப்பின் குறுக்கே உள்ள பவர் என்று அழைக்கிறோம் இதில் எந்த குழப்பமும் இருக்காது என்று நம்புகிறேன் அடுத்து இந்தப் படத்தை பார்த்து மேலும் தெரிந்து கொள்வோம் படத்தில் இந்தப் புள்ளியானது a மற்றும் இது b இது ஸ்டேடார் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ரியாக்டன்ஸ் இது கோர் லாஸ் காம்பனென்ட் இது மேக்னடைசிங் காம்பனென்ட் மற்றும் இது PG3 அடுத்து இது ரோட்டார் பகுதி இது தான் ரியாக்டன்ஸ் மற்றும் இது r2s இதில் r2s என்பது ஸ்லிப்பைச் சார்ந்து உள்ளதால் வேரியபல் சின்னமாக குறிக்கப்பட்டு உள்ளது இதோ இங்கு உள்ள a மற்றும் b யின் குறுக்கே தாண்டுகின்ற பவர் தான் ரோட்டாரின் இன்புட் பவர் ஆகும் அடுத்து இது கரண்ட் I1 இது I2 மற்றும் இது I0 இந்த சர்க்யூட் டிரான்ஸ்பார்மரின் சர்க்யூட் போன்றது ஒரே வித்தியாசம் இது சுழல்கின்ற சாதனம் என்பதால் r2s என்று உள்ளது ஆக டெர்மினல்கள் a மற்றும் b யின் குறுக்கே தாண்டிச் செல்கின்ற பவர் ஆனது எலக்ட்ரிகல் பவர் இன்புட் பெர் பேஸ் ஸ்டேடார் லாஸ் ஆகும் இதில் ஸ்டேடார் லாஸ் என்பது ஸ்டேடார் காப்பர் லாஸ் மற்றும் ஐயன் லாஸ் ஆகியவற்றை உள்ளடக்கியது வரைபடத்தின் மூலம் ஐயன் லாஸ் என்பதை Ii2Ri என்றும் ஸ்டேடார் காப்பர் லாஸ் என்பதை I12r1 என்றும் எழுதலாம் ஆக பவர் ஸ்டேடாரில் இருந்து ரோட்டாருக்கு ஏர் கேப் மேக்னடிக் ஃபீல்டு வழியாக செல்கிறது இதைத் தான் ஏர் கேப் குறுக்கே உள்ள பவர் என்கிறோம் இந்த பவரின் 3 பேஸ் வடிவத்தை PG எனக் கொள்கிறோம் அப்படியானால் பவர் பெர் பேஸ் என்பது PG3 இப்பொழுது படம் எண் 10 ல் இருந்து PG என்பதை PG 3I22 r2s 3I22 r2s என்று எழுதலாம் இந்த சமன்பாட்டில் 3I22 r2 என்பது ரோட்டார் காப்பர் லாஸ் ஆகும் எனவே ஏர் கேப்பின் குறுக்கே உள்ள பவர் PG ரோட்டார் காப்பர் லாஸ்ஸ்லிப் Rotor Copper LossSlip எனக் கிடைக்கும் இதிலிருந்து ரோட்டார் காப்பர் லாஸ் என்பதை ஸ்லிப்PG sPG என்று எழுத முடியும் இப்பொழுது ரோட்டார் காப்பர் லாஸ் என்பதை Pcr என எடுத்துக் கொண்டால் Pcr sPG 3I22 r2 எனக் கிடைக்கும் இது ஈக்குவேஷன் 20 அடுத்து க்ராஸ் மெகானிக்கல் பவர் அவுட்புட் Pm என்பதைக் கணக்கிடுவோம் Pm ஏர் கேப்பின் குறுக்கே உள்ள பவர் ரோட்டார் காப்பர் லாஸ் அதாவது Pm PG 3I22 r2 இதில் PG மதிப்பினைப் பொருத்தினால் Pm 3I22 r2s 3I22 r2 3I22 r2s எனக் கிடைக்கும் திரும்பவும் PG வெளிப்பாடைப் பயன்படுத்தி Pm PG என்று எழுதிக் கொள்ளலாம் இது தான் ஈக்குவேஷன் 21 ஆகும் இதிலிருந்து என்னத் தெரிகிறது என்றால் க்ராஸ் மெக்கானிக்கல் பவர் அவுட்புட் என்பது உண்மையில் r2 1s 1 என்னும் ரெசிஸ்டன்ஸ் உட்கொண்ட பவரின் மும்மடங்காக இருக்கும் வரைபடம் எண் 10 ல் இருக்கும் r2s என்பதை எடுத்துக் கொண்டு அதனுடன் r2 என்பதை கூட்டி கழித்தால் நமக்கு r2s r2 r2 1s 1 எனக் கிடைக்கும் இவ்வாறு கணக்கியல் மூலமாக இதை அடைந்துள்ளோம் இதைக் கொண்டு வரைபடம் எண் 10 ஐ மாற்றி வரைபடம் எண் 11 ஆக வரைந்துள்ளோம் இதில் r2 என்பது ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் r2 1s 1 என்பது லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் எனவே ஈக்குவேஷன் 21 ல் இருந்து நாம் அறிந்து கொள்வது மெக்கானிக்கல் பவர் அவுட்புட் என்பது ரோட்டாருக்கு விநியோகிக்கப்படும் மொத்த பவரின் எனும் ப்ரேக்ஷன் ஆகும் அதே போல ஈக்குவேஷன் 20 ஐ எடுத்துக் கொண்டால் ஏர் கேப் பவரின் s ப்ரேக்ஷன் அளவாக ரோட்டார் காப்பர் லாஸ் வெளிப்படுவதை அறிந்து கொள்ளலாம் இப்பொழுது ஈக்குவேஷன் 21 ஐ விரித்து Pm PG sPG என்று எழுதினால் PG ரோட்டார் காப்பர் லாஸ் என்றிருப்பதைத் தெரிந்து கொள்ளலாம் எனவே இன்டக்ஷன் மோட்டாரை ஹை ஸ்லிப்பில் இயக்கினால் அது திறனற்றதாக இருக்கும் என்பது இந்த ஈக்குவேஷன்கள் மூலம் வெளிப்படையாகிறது காரணம் ஸ்லிப் அதிகம் இருந்தால் காப்பர் லாஸ் உயர்ந்து செயல்திறன் மிகவும் குறைந்து விடும் அடுத்து ஈக்குவேஷன் 5 ஐ எடுத்துக் கொள்வோம் s 1 nns இதுடன் 2π என்பதை பெருக்கி வகுத்தால் நமக்கு s 1 2πn2πns என்று வரும் இதில் 2πn என்பதை ω என்றும் 2πns என்பதை ωs என்றும் பொருத்தி எளிமைப்படுத்தினால் நமக்கு ω ωs மெகானிக்கல் ரேடியன்ஸ் பெர் செகன்ட் என்று கிடைக்கும் இது தான் ஈக்குவேஷன் 22 ஆகும் அடுத்ததாக எலக்ட்ரோமேக்னடிக் டார்க்கின் வெளிப்பாட்டைக் கண்டுபிடிக்கலாம் அதனுடைய அடிப்படை உறவுமுறையானது பவர் டார்க் ஆங்குலார் ஸ்பீடு எனப்படும் இதனை உதவியாகக் கொண்டு நமது ஈக்குவேஷன் 22 ன் இரண்டு பக்கமும் டார்க் T ஆல் பெருக்குவோம் அதாவது ωT ωsT இவை அனைத்தும் F1 F2 Fr என்று குறிக்கப்பட்ட வரைபடத்தில் நீங்கள் காணலாம் ஆனால் நான் அந்தப் படத்திற்கு தற்போது செல்லவில்லை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் சரி இந்த புதிய ஈக்குவேஷனில் T என்பது இருபுறமும் இருப்பதால் நீக்கி விடுவோம் இதில் ωT Pm மற்றும் ωsT PG ஆகும் இதைக் கருத்தில் கொண்டால் நமக்கு ωT ωsT Pm PG என்று கிடைக்கும் இந்த உறவில் இருந்து தனியாக ωsT என்பதை PG என்பதுடன் சமன்படுத்தினால் அதாவது ωsT PG என்று எழுதினால் பொதுவான பதங்கள் நீக்கப்பட்டு நமக்கு டார்க் என்பது T PGωs எனக் கிடைக்கும் இதனை T 3I22 r2sωs நியூட்டன் மீட்டர் என்று விரிவாக எழுதலாம் சரி அடுத்ததாக கணக்கீட்டு செயல்முறை பற்றி காண்போம் இதனை எளிதில் புரிந்துகொள்ள மேற்சொன்ன உறவுமுறைகளை நன்கு நினைவில் வைத்துக் கொள்வது அவசியம் இந்தப் படத்தை பொறுத்தவரை கோர் லாஸ் காம்பனென்டை நீக்கியுள்ளோம் இது ஸ்டேடார் பகுதி இது மேக்னடைசிங் பகுதி இது x2 மற்றும் இது r2s இந்த ab பகுதியின் குறுக்கே உள்ள ஏர் கேப் பவரைத் தான் முன்பு நாம் கணக்கிட்டோம் தற்போது இங்கு உள்ள இம்படென்ஸ் Zf ஐக் கண்டுபிடிப்போம் இந்த Zf குறிக்கப்பட்டு உள்ள சர்க்யூட் பகுதி ஆனது ஒரு சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் ஆகும் அதாவது r2s jx2 பேரலல் ஆகும் இந்த Zf ஈக்குவேஷனை ரியல் மற்றும் இமேஜனரி பகுதி கொண்ட ஈக்குவேலன்ட் ஆக எழுதலாம் அதாவது rf jxf இந்த மாற்றத்தின் கணக்கீட்டு செல்முறையை நான் செயயப்போவதில்லை நீங்கள் ஏற்கனவே இந்த முறை பற்றி சிங்கிள் பேஸ் ஏ சர்க்யூட்டில் படித்திருப்பதால் இதனை நீங்களே செய்து பார்க்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் ஆக இந்த நிலையில் ஏர் கேப் பவர் PG என்பது PG 32 rf என்று கிடைக்கும் எவ்வாறு எனில் இப்பொழுது நான் வரையும் ஈக்குவேலன்ட் சர்க்யூட்டைக் கவனியுங்கள் இது r1 இது x1 இது rf மற்றும் இது xf இந்த சர்க்யூட் மூடப்பட்டு வோல்டேஜ் V கொடுத்தால் கரண்ட் I1 என்று பாயும் புரிந்து கொள்வதற்காக வரைந்துள்ளதால் ரியாக்டன்ஸ் உடன் j என்பதைச் சேர்க்கவில்லை ஆனால் உண்மையில் அவை jx1 மற்றும் jxf ஆகும் அடுத்து இந்தப் பகுதியை a b என எடுத்துக் கொண்டால் இந்த ஈக்குவேலன்ட் சர்க்யூட்டின் படி I1 என்னும் கரண்ட் தான் rf பகுதியிலும் செல்கிறது எனவே தான் PG 32 rf என்று எழுதினோம் இங்கு இந்த ஈக்குவேஷனில் கேபிடல் Rf என்று எழுதியுள்ளேன் அதை ஸ்மால் rf என மாற்றிக் கொள்வோம் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் குழப்பம் ஏதும் இருக்கக் கூடாது எனவே அனைத்து இடத்திலும் ஸ்மால் rf என்றே வைத்துக் கொள்வோம் நான் இங்கு மாற்றிக் கொள்கிறேன் அடுத்து டார்க்கின் வெளிப்பாடு T PGωs 32 rfωs இது தான் ஈக்குவேஷன் 24 அடுத்த தலைப்பு டார்க் ஸ்லிப் பண்பியல்புகள் இதற்கு முதலில் வரைபடம் எண் 12 ஐ எடுத்துக் கொள்வோம் இங்கு பகுதி a b யின் இடப்புறத்திற்கு தெவனின் ஈக்குவேலன்ட்டைக் கண்டுபிடிப்போம் இதன் மூலம் கிடைக்கும் வெளிப்பாடை வைத்து டார்க் ஸ்லிப் பண்பியல்புகளை எளிதில் புரிந்து கொள்ளலாம் தெவனின் வோல்டேஜ் மற்றும் தெவனின் ஈக்குவேலன்ட் இம்படென்ஸ் ஆகியவற்றைக் கண்டுபிடிக்கும் முறைகளை நாம் ஏற்கனவே தெவனின் தியரத்தில் படித்திருக்கிறோம் இங்கு மேக்சிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரமும் தேவைப்படும் அது பின்னர் வரும் இப்பொழுது தெவனின் தியரத்தை உபயோகிக்கத் தொடங்குவோம் முதலில் நாம் கரண்ட் கண்டுபிடிக்க விரும்பும் கிளையை நீக்க வேண்டும் அதன் பிறகு தெவனின் வோல்டேஜ் மற்றும் தெவனின் இம்படென்ஸ் ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் சர்க்யூட்டாக இருந்தால் தெவனின் இம்படென்ஸ் என்பதற்கு பதிலாக தெவனின் ரெசிஸ்டன்ஸ் என்போம் இந்த சர்க்யூட்டைப் பொறுத்தவரை அம்புக் குறி இடதுப்புறத்தை நோக்கி குறிக்கப்பட்டுள்ளது அதாவது நாம் இடப்புற சர்க்யூட்டிற்குத் தான் தெவனின் அளவுருக்களைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஆக Zth என்பது Zth r1 jx1 பேரலல் ஆகும் இதனுடைய ஈக்குவேலன்ட் Zth rth jxth என எழுதலாம் அடுத்து கரண்ட் கண்டுபிடிக்க வோல்டேஜ் Vth தேவை அதாவது Vth Vjxm r1 jx1xm இது எவ்வாறு கிடைத்தது என்று இப்போது பார்க்கலாம் அதாவது இந்தச் சர்க்யூட்டைப் பொறுத்தவரை நாம் இந்த a b யின் இடப்பகுதியைத் தான் கவனத்தில் கொண்டிருக்கிறோம் அப்படியெனில் வலப்புற சர்க்யூட்டில் கரண்ட் I எதுவும் போகாது என்பதால் அதனை கருத்தில் கொள்ள வேண்டாம் இடப்புற சர்க்யூட்டை மட்டும் எடுத்துக் கொண்டு Vab அதாவது Vth கண்டுபிடித்தால் போதுமானது ஆக இந்த நிலையில் கரண்ட் I என்பது உண்மையில் I Vr1 jx1xm அடுத்து Vab Vth என்பது இந்த சீரிஸ் பகுதியான jxm குறுக்கே உள்ள வோல்டேஜ் ஆகும் எனவே Vth jxm I Vjxm r1 jx1xm இதைத் தான் ஈக்குவேஷன் 25 ஆக முன்பு நான் காட்டியிருந்தேன் சரி சர்க்யூட்டானது இப்பொழுது வரைபடம் எண் 13 ஆக குறைக்கப்பட்டுள்ளது இங்கு Vth என்பதை ரெஃபரன்ஸ் வோல்டேஜாக எடுத்துக் கொள்ள முடியும் இது தான் தெவனின் ஈக்குவேலன்ட் சர்க்யூட் ஆகும் இது Vth இது rth இது xth இது r2 இங்கு முந்தைய சர்க்யூட்டில் இருந்து r2s என்பதைத் தான் r2 மற்றும் r21s 1 என்று இங்கு காட்டியுள்ளோம் இதில் r21s 1 என்பது லோட் ரெசிஸ்டன்ஸ் மேலும் அது ஸ்லிப்பைப் பொறுத்து மாறக்கூடியதால் வேரியபல் ஆக காட்டப்பட்டு உள்ளது இது தான் கரண்ட் I2 இந்த கரண்ட் I2 என்பதை வோல்டேஜ்rth r2s jxthjx2 என்று எழுதலாம் இந்த கரண்டிற்கு மேக்னிட்யூட் எடுத்து ஸ்கொயர் செய்தால் I22 கிடைக்கும் முன்னரே சிங்கிள் பேஸ் சர்க்யூட்டில் இதைப் பற்றி படித்துள்ளதால் நான் நேரடியாக I22 சமன்பாட்டை எழுதுகிறேன் அதாவது I22 Vth2 rth r2s2 xthx22 இது ஈக்குவேஷன் 26 இப்பொழுது டார்க் T PGωs இதில் PG 3I22 r2s என்று பொருத்தினால் நமக்கு T 3ωsI22r2s என்று வரும் இதில் சற்று முன்பு நாம் கண்டுபிடித்த I22 என்பதன் மதிப்பினைப் பொருத்தினால் இங்கு காட்டப்பட்டுள்ள ஈக்குவேஷன் 27 நமக்குக் கிடைக்கும் இது தான் டார்க்கின் வெளிப்பாடு ஆகும் ஈக்குவேஷன் 27ஐப் பொறுத்தவரை டார்க் ஆனது வோல்டேஜ் மற்றும் ஸ்லிப்பைச் சார்ந்து செயல்படுவதை அறிந்து கொள்ளலாம் எடுத்துக் கொண்ட ஸ்லிப் s ற்கு டார்க் ஆனது தெவனின் வோல்டேஜ் ஸ்கொயருக்கு விகிதாச்சாரமாக அமையும் ஒரு வேளை ஸ்லிப் கான்ஸ்டன்ட் ஆக இருந்தால் அனைத்து அளவுருக்களும் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் எனவே நிலையான வோல்டேஜிற்கு டார்க் ஸ்லிப் பண்பியல்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதை வரைபடம் 14 ல் பார்க்கலாம் இங்கு மோட்டாரிங் பகுதியை மட்டும் தான் கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம் ஜெனரேட்டிங் பகுதி மற்றும் ப்ரேக்கிங் பகுதி ஆகியவற்றைப் பார்க்கப் போவது இல்லை இந்தப் படத்தை நான் புத்தகத்தில் இருந்து எடுத்துள்ளேன் இது மோட்டாரிங் பகுதி இது ஜெனரேட்டிங் பகுதி மற்றும் இது ப்ரேக்கிங் பகுதி இப்பொழுது மோட்டாரிங் பகுதியைப் பற்றி படிப்போம் ஸ்லிப் என்பது ns என்று நாம் ஏற்கனவே அறிந்துள்ளோம் இப்பொழுது வரைபடத்தைப் பாருங்கள் ஸ்பீட் ஆனது இந்த திசையிலும் அதற்கு எதிர் திசையில் ஸ்லிப்பும் உள்ளது ஆக n ns என்று இருந்தால் ஸ்லிப் s 0 ஆக இருக்கும் அது தான் இந்தப் புள்ளி அதே போல் n 0 அதாவது தொடக்கத்தில் ஸ்டேண்ட் ஸ்டில் ஆக இருந்தால் ஸ்லிப் s 1 ஆக இருக்கும் அது தான் இந்தப் புள்ளி ஆக இந்த ஸ்பீடு மற்றும் ஸ்லிப் ஆகியவற்றின் மாறுபாட்டினால் தான் ஸ்பீட் என்பதை இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கத்திற்கு செல்லும் திசையில் இருப்பதாக எடுத்துக் கொண்டால் ஸ்லிப் என்பதை வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கத்திற்கு செல்லும் திசையில் இருப்பதாக எடுத்துக் கொள்கிறோம் ஆக ஸ்பீடு அதிகரித்து n ns என்று அடையும் போது ஸ்லிப் s 0 என்றாகிறது அதே போல ஸ்டேண்ட் ஸ்டில் நிலையில் s 1 ஆகிறது இவை அனைத்தும் இந்தப் படத்தில் பார்க்கலாம் இங்குள்ள ப்ரேக்கிங் மற்றும் ஜெனரேட்டிங் பகுதியைப் பற்றி கவலைப் படவேண்டாம் அதைப் பற்றி மேம்போக்காக சில விஷயங்கள் பார்ப்போம் அவ்வளவு தான் அடுத்து ஸ்லிப் s 1 என்னும் புள்ளிக்கு தொடர்பான டார்க்கை ஸ்டார்ட்டிங் டார்க் Ts என்று வழங்குகிறோம் அடுத்து இந்தப் புள்ளியை SmaxT என்று குறித்துள்ளோம் காரணம் இந்த ஸ்லிப் மதிப்பில் டார்க் அதிகபட்சமாக இருக்கும் அதை ப்ரேக்டவுன் டார்க் என வழங்குகிறோம் இது உண்மையில் ஃபுல் லோட் ஆபரேட்டிங் பாயிண்ட் எனலாம் இப்பொழுது குறைந்த ஸ்லிப் மதிப்பில் அதாவது இந்தப் பகுதியில் நேர் கோடு போன்ற அமைப்பினைக் காணலாம் ஆக இந்தப் பகுதியில் இங்கிருந்து இங்கு வரை ஃபுல் லோட் ஆபரேட்டிங் பாயிண்ட் ஆக உள்ளது இது தான் டார்க் ஸ்லிப் பண்பியல்புகள் ஆகும் இதற்கான படத்தை நான் புத்தகத்தில் இருந்து தேர்வு செய்துள்ளேன் வரைபடம் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதால் அனைத்து பகுதிகளைக் காட்டியுள்ளேன் உண்மையில் முதலாம் ஆண்டு படிக்கும் உங்களுக்கு ஜெனரேட்டிங் பகுதி மற்றும் ப்ரேக்கிங் பகுதி ஆகியவைப் பற்றி விளக்க அவசியமில்லை என்று எண்ணுகிறேன் நீங்கள் இரண்டாம் அல்லது மூன்றாம் ஆண்டு வகுப்பில் இன்னும் விரிவாகவே படிப்பீர்கள் இந்தப் படத்தில் இந்த அதிகபட்ச டார்க்கை நாம் ப்ரேக்டவுன் டார்க் TBD என்று வழங்குகிறோம் இது தொடர்பான விளக்கவுரையை இங்கு காணலாம் முதலாவதாக மோட்டாரிங் மோட் இங்கு ஸ்லிப்பின் மதிப்பு 0 முதல் 1 வரை இருக்கும் இதைப் படத்திலும் நீங்கள் காணலாம் ஆக இந்த ஸ்லிப் எல்லையில் படம் எண் 13 சர்க்யூட் மாடலில் உள்ள லோட் ரெசிஸ்டன்ஸ் பாசிட்டிவ் ஆக இருக்கும் அப்போது மெக்கானிக்கல் பவர் அவுட்புட் இருக்கும் என்று வெளிப்படையாகிறது மேலும் டார்க் ஆனது ரோட்டார் சுற்றும் திசையில் உருவாகி இருக்கும் அடுத்து s 0 என்றிருந்தால் டார்க் என்பது 0 ஆகத் தான் இருக்கும் இதை வரைபடத்திலும் பார்க்கலாம் இங்கு டார்க் என்பது ஒய் ஆக்ஸிஸ் லும் ஸ்பீட் என்பது எக்ஸ் ஆக்ஸிஸ் லும் உள்ளது அடுத்து ஸ்லிப் SmaxT ல் டார்க் அதிகபட்ச மதிப்பினைக் கொண்டிருக்கும் அதைத் தான் ப்ரேக்டவுன் டார்க் TBD என்கிறோம் இந்த ப்ரேக்டவுன் டார்க்கை விட அதிகமாக மெஷினை லோட் செய்தால் மோட்டாரானது வேகம் தணிந்து நின்றுவிடும் அடுத்து s 1 இந்நிலையில் ரோட்டார் ஸ்டேஷனரி ஆக அதாவது ஸ்டேண்ட் ஸ்டில் ஆக இருக்கும் இதற்கு ஒத்துள்ள டார்க்கை ஸ்டார்ட்டிங் டார்க் Ts என்கிறோம் இயல்பாக வடிவமைக்கப்பட்ட ஒரு மோட்டாரில் ஸ்டார்ட்டிங் டார்க் ஆனது ப்ரேக்டவுன் டார்க்கை விட குறைவாகவே இருக்கும் ஆக நார்மல் ஆபரேட்டிங் பாயின்ட் ப்ரேக்டவுன் டார்க் TBD யை விட குறைவான மதிப்பில் தான் அமைந்துள்ளது இங்கு ஃபுல் லோட் ஸ்லிப் என்பது 2 முதல் 8 சதவீதம் ஆகும் அடுத்து டார்க் ஸ்லிப் பண்பியல்புகள் நோ லோடில் இருந்து ஃபுல் லோடிற்கு கொஞ்சம் அப்பால் வரை லீனியர் ஆக இருக்கும் இதைப் படத்தில் காட்டியுள்ளேன் அடுத்து ஜெனரேட்டிங் மோட் பற்றி மேம்போக்காக பார்க்கலாம் இதில் ஸ்லிப் நெகட்டிவ் ஆக இருக்கும் ஸ்லிப் நெகட்டிவ் என்றால் ரோட்டார் சூப்பர் சின்க்ரனஸ் ஸ்பீடில் அதாவது nns ல் சுற்றுவதாகப் பொருள் எனவே இங்கு மோட்டார் ஜெனரேட்டராக இயங்குகின்றது வரைபடம் எண் 3 ல் கண்ட சர்க்யூட் மாடலில் லோட் ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவ் ஆக இருக்கும் அதன் பொருள் மெக்கானிக்கல் பவர் உள்ளீடாகவும் எலக்ட்ரிகல் பவர் மெஷின் டெர்மினல்களில் வெளியீடாகவும் இருக்கும் இவ்வளவு விஷயம் அறிந்தால் போதுமானது மேலும் விரிவாக நீங்கள் இரண்டாம் அல்லது மூன்றாவது ஆண்டில் படிப்பீர்கள் அடுத்து ப்ரேக்கிங் மோட் ஸ்லிப் 1 இதில் மோட்டார் ரொடேடிங் ஃபீல்டின் எதிர் திசையில் சுற்றும் அதாவது n 0 இங்கு மெகானிக்கல் பவர் உட்கொள்ளப்படுவதால் ப்ரேக்கிங் ஆக்ஷன் ஏற்பட்டு அவை ரோட்டார் காப்பரில் வெப்பமாக வெளியேறும் அடுத்து அதிகபட்ச அல்லது ப்ரேக்டவுன் டார்க்கை எவ்வாறு கண்டுபிடிப்பது எனப் பார்ப்போம் இங்கு ஈக்குவேஷன் 27 கொடுக்கப்பட்டு உள்ளது இப்பொழுது அதிகபட்ச டார்க் வேண்டுமென்றால் dTdS என்பதை s smaxT என்னும் நிலையில் 0 விற்கு சமன்படுத்த வேண்டும் அதாவது dTdS s smaxT 0 இதை எளிமைப்படுத்தினால் நமக்கு s smaxT r2 √rth2 xth x22 என்று கிடைக்கும் இது தான் ஈக்குவேஷன் 28 இப்பொழுது ஈக்குவேஷன் 28 ஐ ஈக்குவேஷன் 27 ல் பொருத்தினால் நமக்கு T Tmax 3ωs0 5 Vth2 rth √rth2 xth x22 எனக் கிடைக்கும் இது தான் ஈக்குவேஷன் 29 ஆகும் இந்த ஈக்குவேஷன் 29 மற்றும் 28 ஆகியவற்றில் இருந்து இரண்டு விஷயங்கள் புலப்படுகின்றன முதலாவது அதிகபட்ச டார்க் ஆனது ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் r2 ஐச் சாராது இருக்கிறது இராண்டாவது அதிகபட்ச டார்க் ஏற்படும் ஸ்லிப்பானது r2 ஐச் சார்ந்து இருக்கும் அடுத்தது ஸ்டார்ட்டிங் டார்க் பற்றி பார்ப்போம் தொடக்கத்தில் ஸ்லிப் 1 என இருக்கும் எனவே ஈக்குவேஷன் 27ல் s 1 என்று பதிவிட்டால் நமக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கும் ஆக இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஸ்டார்ட்டிங் டார்க் ஆனது ரோட்டார் சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் இணைப்பதைப் பொறுத்து அதிகமாகும் அதாவது ரோட்டார் சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமானால் r2 என்பது அதிகமாகும் இதனால் Tst யும் உயரும் ஈக்குவேஷன் 28ல் இருந்து smaxT 1 எனப் பதிவிட்டால் r2 √rth2 xth x22 எனக் கிடைக்கும் ஆக அதிகபட்ச டார்க்கிற்கான சமன்பாட்டைப் பெற்றுவிட்டோம் அடுத்து ஈக்குவேஷன் 26 ல் இருந்து I2 என்பதை I2 Vth √ rth r2s2 xthx22 என்று எடுத்துக் கொள்வோம் இங்கு ஸ்லிப் s 1 என்று பொருத்தினால் ஸ்டார்ட்டிங் கரண்ட் I2start Vth √ rth r22 xthx22 என்று கிடைக்கும் ஆக நீங்கள் இங்கு பார்ப்பது எல்லாம் சிங்கிள் பேஸ் சர்க்யூட் சிக்கல்களைத் தீர்ப்பதற்கு போன்று எளிமையானது தான் சில அடிப்படை விஷயங்களை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொண்டால் போதும் ஆக ஈக்குவேஷன் 33 ல் இருந்து ஸ்டார்ட்டிங் கரண்ட் குறையும் என்பது தெளிவாகத் தெரிகிறது இது தான் ஸ்லிப் ரிங் இன்டக்ஷன் மோட்டாரின் நன்மையாகும் அதாவது குறைவான ஸ்டார்ட்டிங் கரண்ட்டில் அதிக ஸ்டார்ட்டிங் டார்க் கொண்டுள்ளது அடுத்து அப்ராக்சிமேஷனுக்குச் செல்வோம் சமயங்களில் செயலாக்கப் பண்புகளை அறிந்து கொள்வதற்கு வசதியாக ஸ்டேடார் இம்படென்ஸ் மிகக் குறைவானதாக அனுமானித்துக் கொள்கிறோம் அதாவது அதனைப் புறந்தள்ளுகிறோம் எனவே rth 0 xth 0 இதனை வரைபடம் எண் 13ல் பொருத்தினால் Vth V என வரும் இதற்குச் சம்பந்தப்பட்ட வரைபடங்கள் எண் 12 13 மற்றும் ஈக்குவேஷன் 25 ஆகியவற்றைப் பார்த்துக் கொள்ளுங்கள் எனவே rth 0 xth 0 Vth V என்பதை ஈக்குவேஷன் 32ல் பொருத்தினால் நமக்கு I2 V √ r2s2 x22 என்று கிடைக்கும் இதே போல் இம்மதிப்புகளைப் பொருத்தி டார்க் ஈக்குவேஷன் 27ஐ T 3ωs V2 r2s r2s2x22 என்று எழுதலாம் இது ஈக்குவேஷன் 35 இதே போன்று rth 0 xth 0 என்பதை உபயோகப்படுத்தினால் அதிகபட்ச டார்க் ஏற்படும் ஸ்லிப்பின் மதிப்பு s smaxT r2 x2 ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டேண்ட் ஸ்டில் ரோட்டார் ரியாக்டன்ஸ் என வரும் இந்த சூத்திரம் எண் சார்ந்த சிக்கல்களைத் தீர்ப்பதற்குத் தேவைப்படும் அடுத்து அதிகபட்ச டார்க் Tmax 3ωs 0 5 V2x2 என்று எழுதலாம் இது ஈக்குவேஷன் 37 ஆகும் இதே போல் rth 0 xth 0 Vth V ஆகியவற்றை ஸ்டார்ட்டிங் டார்க்கில் பயன்படுத்தினால் Tstart 3ωs V2r2 r22 x22 என வரும் அடுத்து அதிகபட்ச ஸ்டார்ட்டிங் டார்க் கிடைப்பதற்கு smaxT 1 அதாவது r2 x2 என்பதை உபயோகப்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்தால் நமக்கு Tstart T 3ωs 0 5V2x2 எனக் கிடைக்கும் இது போல வெளிப்பாடுகளை எளிய முறையில் அடையலாம் அடுத்து லோ ஸ்லிப்பில் செய்யப்பட்டுள்ள சில அப்ராக்சிமேட் உறவுமுறைகளைப் பற்றி பார்ப்போம் ரேடட் ஃபுல் லோட் ஸ்பீடில் இன்டக்ஷன் மோட்டாரின் ஸ்லிப் ஆனது மிகவும் குறைவாக இருக்கும் அதாவது r2s x2 எனவே எளிமைப்படுத்தப்பட்ட பகுப்பாய்வில் x2 என்பதை ஒட்டுமொத்தமாக நிராகரித்து விடலாம் அவ்வாறு செய்தால் ஈக்குவேஷன் 34 என்பது I2 sVr2 என வரும் இது போல் ஈக்குவேஷன் 35 ம் பின் வருமாறு மாறி விடும் இது ஈக்குவேஷன் 41 ஆகும் ஆக லோ ஸ்லிப் பகுதியில் டார்க் ஸ்லிப் உறவுமுறை லீனியர் ஆக இருப்பதை இந்த ஈக்குவேஷன் மூலம் அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக அதிகபட்ச பவர் அவுட்புட் பற்றி பார்ப்போம் பொதுவாகவே இன்டக்ஷன் மோட்டாரின் ஸ்பீட் லோடைப் பொறுத்து குறையும் அதனால் அதிகபட்ச மெக்கானிக்கல் பவர் அவுட்புட் ஆனது அதிகபட்ச டார்க் உற்பத்தியாகும் ஸ்பீடிற்கு அல்லது ஸ்லிப்பிற்கு ஒத்துப் போகாது எனவே அதிகபட்ச மெக்கானிக்கல் பவர் அவுட்புட் கிடைப்பதற்கு வரைபடம் எண் 13ல் மேக்சிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரத்தை உபயோகிப்போம் இதன் மூலம் நமக்கு பின்வரும் விதி கிடைக்கப்பெறுகின்றது

இதை நீங்கள் வரைபடம் எண் 13 ல் பார்க்கலாம் எனவே அதிகபட்ச மெக்கானிக்கல் பவர் அவுட்புட்டிற்கு லோட் ரெசிஸ்டன்ஸ் இதற்கு சமமாக இருக்க வேண்டும் ஆனால் நடைமுறையில் சாத்தியமில்லை ஆக ஈக்குவேஷன் 42ல் வரையறுக்கப்பட்ட ஸ்லிப்பிற்கு இணையான அதிகபட்ச பவர் அவுட்புட்டைக் கண்டுபிடிக்கலாம் ஆயினும் இந்த நிலையில் செயல்திறன் மிகவும் குறைவானதாக கரண்ட் மிக அதிகமானதாக மோட்டாரின் இயல்பான செயலாக்க எல்லையினைத் தாண்டியதாக இருக்கும் ஆனால் நடைமுறையில் இது சாத்தியப்படாது நாம் மேக்சிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரத்தை டி சர்க்யூட்டில் உபயோகப்படுத்திய போது rload rth எனக் கிடைத்தது இங்கேயும் அது போல தான் சர்க்யூட் என்பதால் rth உடன் r2 மற்றும் xth உடன் x2 ஆகியவை இணைக்கப்பட்டு இம்படென்ஸ் ஆக வெளிப்படுத்தப்பட்டு உள்ளது சரி தானே